கணினி கிராபிக்ஸ் கண்ணோட்டம் I எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக கணினி கிராபிக்ஸ் பற்றிய தொகுதி எண் 7 ஐ நாங்கள் உள்ளடக்குகிறோம் கணினி கிராபிக்ஸ் கணினி கிராபிக்ஸ் பற்றிய கண்ணோட்டத்தை அவை எவ்வாறு தோன்றின பொதுவாகப் பயன்படுத்தப்படும் மென்பொருள் என்ன என்பதை நாங்கள் முக்கியமாக உள்ளடக்குகிறோம் ஆட்டோகேட் பற்றி கொஞ்சம் மற்றும் சாலிட்வொர்க்ஸ் பற்றி விரிவாக கணினி கிராபிக்ஸ் மூலம் நாம் உள்ளடக்கும் தொகுதிகள் இவை கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எனவே பரிமாணங்கள் திசைகாட்டி வகுப்பிகள் செதில்கள் நீரிழிவு மற்றும் பிற பொருள்களைப் பயன்படுத்தி தாள்களில் தொழில்நுட்ப வரைபடத்தை எவ்வாறு வரையலாம் என்பதை இப்போது வரை கற்றுக்கொண்டோம் ஐசோமெட்ரிக் காட்சிகளில் இரு பரிமாண மற்றும் ஒருவேளை முப்பரிமாண பொருள்களை உருவாக்க முயற்சிக்கவும் இப்போது கணினிகளைப் பயன்படுத்த முயற்சிப்போம் இதுபோன்ற முப்பரிமாண பொருள்களை எவ்வாறு உருவாக்குவது அல்லது முப்பரிமாண பொருள்களின் வெட்டு பிரிவுக் காட்சிகள் முதலில் தொடங்குவதற்கு இந்த கணினி கிராபிக்ஸ் பற்றிய சில கண்ணோட்டங்களைப் பார்ப்போம் எனவே நவீன நாட்களில் பொறியியல் வடிவமைப்புகள் எப்போதும் முப்பரிமாண பொருள்கள் மற்றும் 3 டி திட மாடலிங் ஆகியவற்றை உள்ளடக்கியது எடுத்துக்காட்டாக இங்கே இவை காட்சிகள் ஆனால் வழக்கமாக அதை எங்கள் தாளில் எங்கள் வரைபடத் தாள்களில் கட்டமைக்கிறோம் ஒருவேளை வலது பக்க காட்சிகள் இடது பக்க காட்சிகள் மேல் பார்வை நாம் உருவாக்கும் முன் பார்வை 3D இல் ஒரு பொருள் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் மற்றும் ஐசோமெட்ரிக் காட்சிகளில் அதைக் குறிக்க முயற்சிக்கவும் இந்த கணக்கீட்டு கிராபிக்ஸ் நன்மை என்னவென்றால் அவை அழகாக இருக்கின்றன மேலும் நாம் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய துல்லியமான பரிமாணங்களுக்கு மேல் நீங்கள் ஓவியங்களை வரையும்போதெல்லாம் எப்போதும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் அதேசமயம் கணினி கிராபிக்ஸ் உங்களிடம் துல்லியமான தகவல்கள் இருக்கும் இருப்பினும் பிரகாசமான வெளிர் வண்ணங்கள் இருண்ட வண்ணங்கள் போன்ற நிழலாடிய பகுதி கண்களுக்கு நல்ல கவர்ச்சியைத் தருகிறது உண்மையான சக்தி என்பது பொருளின் துல்லியமான மற்றும் தெளிவற்ற விளக்கத்தைப் பற்றியது மேலும் அந்த தகவல்களை நாம் கணினியில் சேமிக்க முடியும் 10 ஆண்டுகளுக்குப் பிறகும் ஒருவர் அந்தத் தகவலை மீட்டெடுக்க விரும்பினால் அதைப் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்போம் அதேசமயம் தாள்கள் மற்றும் பிற விஷயங்களை வரைவது நாம் கைமுறையாக என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உள்ளது மேலும் அந்தத் தகவலை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அது விநியோகச் சங்கிலிக்கும் சாத்தியமாகும் எனவே தொழில்நுட்ப வரைபடங்கள் ஒரே இடத்தில் தயாரிக்கப்பட்டு அது வெவ்வேறு அணிகளுக்கு வழங்கப்படும் மேலும் விநியோகச் சங்கிலியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தகவல்களை மாற்றுவதற்கான எளிதான வழி இதுவாகும் வழக்கமாக இந்த கணினி கிராபிக்ஸ் வடிவமைப்பு யோசனைகளை காட்சிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக கிராபிக்ஸ் திறம்பட பயன்படுத்துவதை உள்ளடக்கியது நாங்கள் முதலில் இரு பரிமாண தாளில் கட்டமைக்க முயற்சிக்கிறோம் அதை விளக்கி அங்கிருந்து இறுதியாக அந்த 3D பொருள்களை உருவாக்குகிறோம் இந்த கணினி கிராபிக்ஸ் மற்ற நன்மை என்னவென்றால் ஒரு முன்மாதிரியை விரைவாக தயாரிக்க விரும்பினால் இந்த வரைபடங்களைப் பயன்படுத்துவது மிகவும் எளிதானது இந்த நாட்களில் மக்கள் 3D உடன் செல்கிறார்கள் மற்றும் முன்கூட்டியே 4D அச்சிடுதல் போன்றது 3 டி பிரிண்டிங்கில் இந்த கணினி கிராபிக்ஸ் வழங்க முடிந்தால் அந்த பொருளின் முழுமையான வடிவமைப்பு இயந்திரம் அந்த பொருளை மிகவும் பயனுள்ள முறையில் அச்சிடும் நிலையில் இருக்கும் எனவே மிக விரைவான முன்மாதிரி ஒன்றைத் தயாரிப்பதில் ஒருவர் ஆர்வமாக இருந்தால் ஆட்டோகேட் மற்றும் சாலிட்வொர்க்ஸ் போன்ற பொதுவான மென்பொருள் CATIA போன்ற பிற மென்பொருள்களும் உள்ளன இவை ஒன்று எளிது இப்போது வரை 2 டி வரைபடங்களைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் முக்கியமாக அந்த 2 டி வரைபடங்கள் இயக்கவியலைப் புரிந்துகொள்வதற்கும் சுற்று கூறுகளின் நிலையை சரிபார்க்கவும் அல்லது ஒருவேளை வரைபடங்களின் புள்ளியாகவும் உதவுகின்றன இவை எங்களுக்கு எளிதான தகவல்களை வழங்குவதற்கான ஆவணங்கள் மட்டுமே முப்பரிமாண மாடலிங் மூலம் மட்டுமே நமக்கு கிடைக்கும் விரிவான தகவல்கள் குறிப்பாக முப்பரிமாண மாடலிங் மூன்று வெவ்வேறு வகைகளைக் கொண்டுள்ளது ஒன்று வயர்ஃப்ரேம் மாதிரி மற்றொன்று மேற்பரப்பு மாதிரி மூன்றாவது திட மாதிரி இதற்கு முன் இந்த மென்பொருளைப் பார்ப்பதற்கு இந்த தொழில்நுட்ப வரைபடத்தின் சில முக்கிய வார்த்தைகளை நினைவில் வைக்க ஒரு கண்ணோட்டம் எப்போதும் நமக்கு உதவுகிறது அந்த நோக்கத்திற்காக கணினி கிராபிக்ஸ் பற்றிய இந்த சுருக்கமான கண்ணோட்டத்தை நாங்கள் உள்ளடக்குகிறோம் முதல் வயர்ஃப்ரேம் மாதிரி வேலையை எளிதாக பகுப்பாய்வு செய்ய உள்ளீட்டு வடிவியல் தரவுகளாகப் பயன்படுத்தப்படுகிறது இங்கே பாலத்தின் படம் காட்டப்பட்டுள்ளது நீங்கள் கவனமாகப் பார்த்தால் அதில் பல வரி கூறுகள் உள்ளன இது ஒரு வயர்ஃப்ரேம் போல் தெரிகிறது எனவே பொருளின் எலும்புக்கூடு இந்த வயர்ஃப்ரேமிலிருந்து நாம் எப்போதும் பெறுகிறோம் ஒரு பொருளை வடிவமைக்க ஒருவர் ஆர்வமாக இருந்தால் இந்த வயர்ஃப்ரேம் வழங்கப்பட வேண்டும் உதாரணமாக இந்த சிவில் இன்ஜினியரிங் சிக்கல்கள் விண்வெளி பொறியியல் சிக்கல் ரசாயன பொறியியல் இயந்திர மின் பொறியியல் அவை முக்கியமாக தொடர்ச்சியான இயக்கவியல் கொள்கைகளில் செயல்படுகின்றன புலங்கள் அழுத்தங்கள் விகாரங்கள் வெப்பநிலை பற்றிய தகவல்கள் தற்போதைய மற்றும் பல விஷயங்களைப் பற்றிய தகவல்கள் இருக்கும் நாங்கள் பொதுவாக புலங்களைப் போலவே பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அதாவது அமைப்பின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த குறிப்பிட்ட தகவலை அடையாளம் காணும் நிலையில் இருப்போம் அந்த நோக்கத்திற்காக வழக்கமாக நாம் நிரல்களை எழுதும் போது அல்லது பகுதி வேறுபாடு சமன்பாடுகளை தீர்க்கும்போது அந்த அத்தியாவசிய இயற்பியல் சிக்கல்களைப் புரிந்து கொள்ள நாம் ஒரு வயர்ஃப்ரேம் மாதிரியில் பொருளை வழங்க வேண்டும் உதாரணமாக உங்களிடம் செல்போன் இருப்பதைப் போல ஒரு சிப் செயலி இருக்கலாம் இது தொடர்ந்து சூழலுடன் ஆற்றலைப் பரிமாறிக்கொண்டிருக்கிறது இது அதிக வெப்பமடையக்கூடும் இப்போது அதன் வெப்பநிலை விநியோகம் என்னவாக இருக்கும் ஒருவேளை அதில் ஒரு சிறிய பாலம் நடக்கிறது எனவே சில வகையான எல்லை நிபந்தனைகள் உள்ளன இப்போது இதுபோன்ற சிக்கலை நான் புரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் சிப் அமைந்துள்ள இடம் மின்தடை இருக்கும் இடத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒரு பொறியியல் வரைபடத்தை உருவாக்குங்கள் அதில் சம்பந்தப்பட்ட மற்ற கூறுகள் என்ன நான் விண்ணப்பிக்க வேண்டிய வெப்பநிலை புலத்தின் அடிப்படையில் என்ன வகையான எல்லை நிலைகள் இந்த வகையான விஷயங்கள் நான் அதை ஒரு குறிப்பிட்ட பொருளில் உருவாக்க வேண்டும் மேலும் அந்த தகவலை ஒவ்வொரு கட்டத்திலும் கணினிக்குக் கற்பிக்க வேண்டும் அந்த நோக்கத்திற்காக வழக்கமாக இந்த வயர்ஃப்ரேம் வடிவமைப்புகள் அல்லது வரைபடங்கள் உதவியாக இருக்கும் மற்றொன்று மேற்பரப்பு மாதிரிகள் இந்த மேற்பரப்பு மாதிரிகள் முக்கியமாக புலங்களின் காட்சிப்படுத்தலுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை அந்த பொருளின் மறைக்கப்பட்ட கோடுகளை அகற்றுகின்றன நீங்கள் ஒரு பொருளை அல்லது மேற்பரப்பில் வெப்பநிலை விநியோகத்தைக் காட்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் அதற்கு பதிலாக அந்த புள்ளிகளில் சமன்பாடுகளை தீர்க்கும் ஒரு வயர்ஃப்ரேம் மாதிரியை நாங்கள் வழங்கினாலும் ஆனால் வெப்பநிலை விநியோகம் அல்லது மின்காந்த புலம் போன்ற வண்ணமயமான விளிம்பு போன்ற உங்கள் மேற்பரப்பு தகவல்கள் இந்த மேற்பரப்பு மாதிரிகளால் ஒரு நல்ல முறையீட்டை அளிக்கிறது ஒரு கட்டத்தில் தனித்தனி மட்டங்களில் தகவல்கள் கிடைத்தாலும் இரண்டு புள்ளிகள் நூற்றுக்கணக்கான புள்ளிகளாக இருக்கலாம் ஆனால் ஒரு புள்ளியில் இருந்து ஒரு புனரமைப்பு இருக்க வேண்டும் எனவே எந்தவொரு மேற்பரப்பு மாடலிங் கருத்தும் தனித்துவமான தகவல்களிலிருந்து இதுபோன்ற இடைக்கணிப்பை உள்ளடக்கியது உதாரணமாக இந்த கார் உடல் நாம் எதைப் பார்த்தாலும் அது கண்களுக்கு அழகாக இருக்கிறது ஆனால் வண்ண வேறுபாடு அல்லது அந்த பொருளின் வளைவு பற்றிய அத்தியாவசிய தகவல்கள் இந்த வகையான விஷயங்கள் தனித்துவமான தகவல்களில் கிடைக்கின்றன அந்த தனித்துவமான தகவலைப் பயன்படுத்தி நாங்கள் ரெண்டரிங் நுட்பங்களுடன் செல்கிறோம் ஒரு நல்ல முறையிடப்பட்ட பொருளை உருவாக்க முயற்சிக்கிறோம் மேற்பரப்பு மாடலிங் என்று நாம் அழைக்கும் செயல்முறை இந்த மேற்பரப்பு மாதிரிகள் அவர்களுக்கு எந்த தடிமனும் இல்லை அவை எண்ணற்ற அளவில் தடிமன் அவற்றின் நீளம் அகலம் இந்த உயரம் இந்த வகையான விஷயங்கள் முக்கியம் ஆனால் தடிமன் அல்ல நம்மிடம் இதுபோன்ற பொருள்கள் இருந்தால் மேற்பரப்பு மாடலிங் பயன்படுத்தி அதை உருவாக்குகிறோம் என்று மேற்பரப்பு என்று அழைக்கிறோம் தடிமன் இருக்கும் சில பொருள்கள் உள்ளன மற்ற பரிமாணங்களும் முக்கியம் எடுத்துக்காட்டாக ஒரு ஜெட் என்ஜினுக்கு ஒரு எரிவாயு விசையாழி இருக்கலாம் நீங்கள் விசையாழி கத்திகள் அமுக்கிகள் மற்றும் முனைகள் போன்றவற்றைக் கொண்டிருக்கலாம் ரசிகர்கள் மற்றும் பிற வகையான விஷயங்கள் உள்ளன சில பகுதிகள் விசிறி கத்திகள் போன்ற மேற்பரப்பு இவை 0 தடிமன் கொண்டவை ஆனால் அவற்றில் சில முனைகள் போன்றவை ஒருவேளை அந்த பொருளின் தண்டு இவை முப்பரிமாண விஷயங்கள் எனவே திடமான மாதிரிகள் என்று நாம் அழைக்கும் விஷயங்களை இதுபோன்ற விஷயங்களை வழங்கப் போகிறோம் என்றால் ஒரு விரிவான பார்வை அனைத்தும் முப்பரிமாண என்றாலும் கணினி கிராபிக்ஸ் பிரதிநிதித்துவத்தைப் பொறுத்தவரை அவை வயர்ஃப்ரேம் மாதிரிகள் மேற்பரப்பு மாதிரிகள் மற்றும் திட மாதிரிகள் என வகைப்படுத்தப்படும் நீங்கள் திடமான மாடல்களுடன் செல்கிறீர்கள் என்றால் அதற்கு மகத்தான அல்லது பிரம்மாண்டமான கணினி நினைவகம் தேவைப்படுகிறது இந்த எல்லா புள்ளிகளிலும் நீங்கள் தகவல்களைச் சேமிக்க வேண்டும் மேற்பரப்பு வயர்ஃப்ரேம் மற்றும் திட மாதிரிகளுக்கு இடையில் உள்ளது எனவே இந்த வயர்ஃப்ரேம் மாதிரிகள் பற்றி விரிவாகப் பார்ப்போம் வழக்கமாக எந்த முப்பரிமாண பொருளும் அதை வயர்ஃப்ரேம்களால் இணைக்கப் போகிறோம் என்றால் அதாவது செங்குத்துகள் மற்றும் விளிம்புகள் போன்ற ஒன்றை நாம் அடையாளம் காணப் போகிறோம் உதாரணமாக நான் ஒரு கனசதுரத்தை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் கனசதுரம் வயர்ஃப்ரேம் மாதிரியில் எனக்குத் தேவையானது செங்குத்துகள் போன்றது இவை செங்குத்துகள் மேலும் தரவு கட்டமைப்புகள் போன்ற இன்னும் சில தகவல்கள் எங்களுக்குத் தேவை அவை இணைக்கப்பட்ட இணைக்கப்பட்டவை அந்தத் தகவல் மட்டுமே எங்களுக்குத் தெரிந்தால் இந்த விளிம்புகளால் இணைக்கப்பட வேண்டிய இந்த இரண்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் நாங்கள் இருப்போம் இவை அந்த விளிம்புகளால் இணைக்கப்பட வேண்டும் இவை அந்த விளிம்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு சரியான தரவு மேலாண்மை உள்ளது எனவே வயர்ஃப்ரேம் மாதிரியில் இந்த வகையான மறைக்கப்பட்ட கோடுகளை நாங்கள் காண்பிக்கவில்லை ஆனால் அதில் V மற்றும் இந்த விளிம்புகள் உள்ளன எந்த முப்பரிமாண பொருளும் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம் இதை இணைக்க எங்களுக்குத் தேவையான குறைந்தபட்ச தகவல்கள் இவை இப்போது இந்த முனைகள் செங்குத்துகள் விளிம்புகள் மற்றும் பிற வகையான உள்ளமைவுகளைக் கண்காணிப்பதில் நாம் கவனமாக இல்லாவிட்டால் அதே புள்ளிகள் தவறான தகவல்களையும் நமக்குத் தரக்கூடும் இந்த தகவலை கவனமாக இணைக்கும் நிலையில் நாம் இல்லாவிட்டால் இது அங்கு செல்கிறது இது அங்கு வருகிறது இது வருகிறது இது ஒரு சிக்கலான படமாக இருக்கும் இது நம்மிடம் இருக்கும் இது அவதானிக்கப்படலாம் எனவே நாங்கள் வயர்ஃப்ரேம் மாதிரிகளைப் பயன்படுத்தும்போது இந்த செங்குத்துகள் அவற்றின் இணைப்புகளை சரிசெய்கின்றன படிநிலையை கவனமாக பின்பற்ற வேண்டும் வழக்கமாக இந்த வயர்ஃப்ரேம் மாதிரிகள் அளவு மற்றும் நோக்குநிலை போன்ற விமானங்களின் தகவல்களைக் கொண்டுள்ளன மேற்பரப்பு 40 டிகிரி 50 டிகிரி மற்றும் பலவற்றால் நோக்கியதா என்பது போன்றது மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் விளிம்புகளின் தொகுப்போடு தொடர்புடையவை எனவே நாங்கள் எப்போதும் விளிம்புகளைக் கொண்டிருக்கிறோம் இது போன்ற ஒன்று ஒரு விளிம்பு மற்ற விளிம்பு மற்றும் இது மற்றொரு விளிம்பு மற்றும் பல எனவே விளிம்புகளின் தொகுப்பு எப்போதும் இருக்கும் இந்த விளிம்புகள் வழக்கமாக ஒன்றோடொன்று குறுக்கிட்டு அதை முப்பரிமாண பொருளாக மாற்றும் மேலும் வழக்கமாக இந்த செங்குத்துகளை நாம் வரிகளால் மட்டுமே இணைக்க வேண்டிய அவசியமில்லை அவை வளைவுகளாலும் இணைக்கப்படலாம் இங்கே நாம் விளிம்புகள் என வரையறுக்கும் புள்ளிகள் என்றால் அத்தகைய உதாரணம் சிலிண்டர் உள்ளது பின்னர் நாம் வளைவுகளாலும் கட்டமைக்க முடியும் நான் ஒத்த வகையான பொருட்களை மீண்டும் செய்தால் ஒருவேளை நான் முப்பரிமாண வடிவங்களை உருவாக்கும் நிலையில் இருப்பேன் எடுத்துக்காட்டாக நான் மிக நீண்ட குழாய் போன்ற ஒன்றைக் கொண்டிருக்க விரும்பினால் அந்த வகையான உருளைக் கூறுகள் பல இணைக்கப்பட்ட வரியாக இருக்கும் நம்மிடம் ஒரு குழாய் வளைவு இருந்தால் மீண்டும் அந்த சிலிண்டர் பகுதிகளின் சில பகுதி வேறு சில வகையான வளைவுகள் மற்றும் வளைவுகளால் அதை இணைக்கும் நிலையில் இருப்போம் ஒட்டுமொத்தமாக வயர்ஃப்ரேம் மாதிரி எப்போதும் செங்குத்துகளின் ஒருங்கிணைப்பு மதிப்புகளைக் கொண்டுள்ளது குறிப்பிட்ட விளிம்புகளுடன் தொடர்புடைய செங்குத்துகள் என்ன இந்த விளிம்புகளிலிருந்து ஏதேனும் முகங்கள் உருவாகின்றனவா இவை மிக முக்கியமான தகவல்கள் இப்போது இந்த விளிம்புகளைப் பார்க்கும்போது கவனமாக தரவுத்தள கட்டமைப்புகளை ஒருவர் கட்டமைக்க வேண்டும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகள் அல்லது ஒரு கலவையைப் பயன்படுத்தலாம் அவற்றில் ஒன்று தொடர்புடைய ஆபரேட்டர்கள் அங்கு பட்டியல்கள் மற்றும் பிழைகளின் தொகுப்பு அதை சேமிக்கப் பயன்படுத்துவோம் வி 1 வி 2 வி 3 வி 4 போன்ற ஒன்று பின்னர் விளிம்பு பட்டியல் பற்றி ஏதாவது அந்த செங்குத்துகள் என்ன இணைக்கப்பட்டுள்ளன எனவே அது ஒரு விளிம்பை உருவாக்குகிறது இங்கே இது 0 0 1 0 0 0 1 0 0 0 1 என்றாலும் அது ஒரு கனசதுரத்தை உருவாக்கி இருக்கலாம் அதை கணினியில் கற்பிக்க அந்த செங்குத்து தகவல்களை மட்டுமல்ல இணைக்கப்பட்ட இரண்டு செங்குத்துகளான தகவல்களையும் சேமிக்க வேண்டும் எனவே இங்கே நான்கு செங்குத்துகளுக்கு நம்மிடம் 1 2 3 4 5 6 சேர்க்கைகள் போன்றவை உள்ளன 4 இல் இருந்து இரண்டு ஜோடிகளுக்கு இடையிலான கலவையாகும் நாங்கள் அதை கணினிக்கு கற்பிப்பது அல்லது அது குறிப்பிட்ட க்யூபாய்டு என்று சொல்ல அதை சேமிப்பது இதேபோல் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டிய மர கட்டமைப்புகள் இருக்கும் பொருள் எது எந்த மேற்பரப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மேற்பரப்பிலும் எத்தனை விளிம்புகள் உள்ளன மேலும் அந்த விளிம்புகளில் செங்குத்துகள் மற்றும் அந்த செங்குத்துகளில் x y தகவல் என்ன எனவே ஒரு விரிவான படிநிலை அமைப்பு அதனுடன் செல்ல வேண்டும் எனவே உங்கள் அடிப்படை நிரலாக்கத்தில் ஒரு கருத்து படத்தில் வருகிறது சில நேரங்களில் வகுப்பை வரையறுப்பது இந்த புள்ளிகளை இணைப்பதற்கான ஒரு பயனுள்ள கருத்தாகும் மேலும் இந்த புள்ளிகளை நீங்கள் இணைக்கும்போது ஒரு பிணையமும் ஈடுபடும் எடுத்துக்காட்டாக தரவு சுட்டிகள் இயற்கையாகவே படத்தில் வருகின்றன இது E 1 E 4 E 6 விளிம்புகளைக் கொண்ட மேற்பரப்பு போன்றது எனவே E 1 ஐ உருவாக்க நீங்கள் 1 மற்றும் 2 புள்ளிகளைப் பயன்படுத்தலாம் எனவே இவை இயற்கையாகவே ஒரு கூர்மையான மாறியாக இணைக்கப்பட்டுள்ளன வழக்கமாக ஒவ்வொரு உச்சியிலும் x y z என்ற 3 ஆய அச்சுகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு விளிம்பும் இரண்டு செங்குத்துகளால் பிரிக்கப்படுகின்றன நான் விளிம்பு போன்ற ஒன்றைச் சொல்கிறேன் என்றால் இரு முனைகளும் இந்த செங்குத்துகளைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் பொதுவாக ஒவ்வொரு முனையிலும் குறைந்தபட்சம் 3 விளிம்புகள் வெட்ட வேண்டும் ஏதோ நான் சொல்வது போல் இது வெர்டெக்ஸ் ஒருவேளை ஒரு விளிம்பு இருக்கலாம் மற்றொரு விளிம்பு வருகிறது மற்றொரு விளிம்பு போகிறது அந்த வகையில் ஒரு பிணையம் கட்டப்படும் முகம் போன்ற ஒன்றை வரையறுக்க கூட உங்களுக்கு 3 விளிம்புகள் தேவை உதாரணமாக இங்கே நாம் ஒரு முக்கோண முகம் இது 1 வது விளிம்பு 2 வது விளிம்பு 3 வது விளிம்பு ஒருவேளை V 1 V 2 மற்றும் V 3 ஆகும் நான் சொன்னது போல இந்த வயர்ஃப்ரேம் மாதிரிகள் முப்பரிமாண பொருளின் குறைந்த பரிமாண பிரதிநிதித்துவம் இது ஒரு 3D பொருளைக் குறிக்கக்கூடிய மிகச்சிறிய வழி நீங்கள் வடிவவியலை ஏற்றும்போது அல்லது வடிவவியலை பகுப்பாய்வு செய்யும் போது அல்லது வடிவவியலை பின் செயலாக்கும்போது உங்களைப் பொறுத்தவரை பொறியியல் வடிவமைப்பு முன்னோக்குக்கு கூட இது போன்ற நன்மைகள் உள்ளன இந்த வயர்ஃப்ரேம் மாதிரிகள் கணினியில் ஏற்றுவது எளிதானது மற்றும் நினைவகத்தையும் அழிக்கிறது அவை விரைவாகவும் திறமையாகவும் தகவல்களைத் தெரிவிக்க முடியும் மேலும் பல காட்சிகளையும் நாங்கள் எளிதாகக் கட்டமைக்க முடியும் எந்தவொரு வரிகளும் நாம் பார்ப்பது மேற்பரப்புகளின் குறுக்குவெட்டு என்று கருதப்படுகிறது அதாவது இணைக்கப்பட்ட மேற்பரப்புகள் எவை என்பது பற்றி எங்களுக்கு ஒரு யோசனை இருக்கிறது பொருள்களை வடிவமைப்பது போன்ற எந்தவொரு தொடர்ச்சியான பகுப்பாய்விற்கும் பொறியியல் வரையறுக்கப்பட்ட உறுப்பு பகுப்பாய்வில் நாம் அழைக்கும் பிரபலமான எண் முறைகளில் ஒன்றாகும் இந்த வயர்ஃப்ரேம் மாதிரிகள் தரவை பகுப்பாய்வு செய்வதற்கான தொடக்க படியாகும் இந்த நாட்களில் கூட மக்கள் கணினி கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் சிஎன்சி இயந்திரங்களைப் பயன்படுத்துகிறார்கள் இந்த கம்பி மாதிரிகள் தகவலை நேராக வழங்கக்கூடிய இந்த வகையான இயந்திரங்கள் எனவே திருப்புதல் மற்றும் பிற விஷயங்கள் போன்ற தேவையான செயல்பாடுகளை எளிதில் உருவாக்க முடியும் எந்தவொரு உயர் வரிசை மாதிரிகள் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் ஒரு வயர்ஃப்ரேம் அடிப்படை படி எந்த விளிம்புகள் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை இந்த பட்டியலில் நாம் கவனமாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு சில குறைபாடுகளும் உள்ளன அது அவ்வாறு இல்லை நாம் எந்த வகையான 3D பொருளைப் பார்க்கிறோம் என்பதை அடையாளம் காண்பது எளிது உதாரணமாக இதைப் பார்ப்போம் இந்த தரவு புள்ளிகள் செங்குத்துகள் மட்டுமே கிடைத்தால் விளிம்புகள் போல இணைக்கப்பட்டுள்ள செங்குத்துகளின் அடிப்படையில் ஒரு பொருத்தமின்மை இருந்தால் இவை வெர்டிச்கள் பின்னர் அந்த பொருளை அந்த வழியில் குறிப்பிடலாம் அது அந்த வழியில் கூட குறிப்பிடப்படலாம் மேலும் அது அந்த வழியிலோ அல்லது கவனிக்கப்படக்கூடிய வேறு எந்த பொருளிலோ குறிப்பிடப்படலாம் எனவே வயர்ஃப்ரேம் மாதிரிகளைப் பயன்படுத்துவதில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் எனவே மேற்பரப்பு கட்டுமானத்தின் அடிப்படையில் எப்போதும் தெளிவற்ற தன்மை இருக்கும் மேலும் அது பொருளின் அளவுகள் மற்றும் மேற்பரப்புகளைப் பற்றி எதையும் வரையறுக்காது வழக்கமாக தெளிவின்மை யூகிக்க கடினமாக உள்ளது அல்லது விளக்குவது கடினம் மேலும் இரண்டு முகங்களுக்கிடையில் குறுக்குவெட்டு அல்லது வெட்டும் மாதிரிகள் போன்ற கணக்கீட்டு தகவல்களைத் தீர்மானிக்கும் திறன் அவர்களுக்கு இல்லை உங்களிடம் இரண்டு மூன்று மாதிரிகள் இருக்கும்போது அவை ஒன்றுடன் ஒன்று வெட்டுகின்றன அவை இந்த வளைவுகளின் தொடர்புகளை சற்று கடினமாக்குகின்றன இப்போது பிற பொருள் பெயர் மேற்பரப்பு மாதிரியைப் பார்ப்போம் எனவே மூன்று வகைகள் உள்ளன என்பதை நாங்கள் அறிந்தோம் ஒரு வயர்ஃப்ரேம் மாதிரி மேற்பரப்பு மாதிரிகள் மற்றும் திட மாதிரிகள் எனவே இப்போது இந்த மேற்பரப்பு மாதிரிகளுக்கு நாங்கள் செல்கிறோம் ஒரு மேற்பரப்பு மாதிரி ஒரு பொருளின் தோலைக் குறிக்கிறது இந்த தோல்களுக்கு தடிமன் அல்லது பொருள் இல்லை மேலும் பொதுவாக இந்த மேற்பரப்புகளை கணித செயல்பாடுகளால் வரையறுக்கிறோம் எதையாவது ஒரு மேற்பரப்பு என வரையறுக்க அளவுரு மாறுபாட்டைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த மேற்பரப்பு மாதிரிகள் வயர்ஃப்ரேம் மாதிரிகளில் உள்ள தெளிவின்மை அல்லது தனித்துவத்தை நீக்குகிறது மேலும் சிறந்த காட்சிப்படுத்தல் மற்றும் காட்சிப்படுத்தல் மற்றும் ரெண்டரிங் ஆகியவை மேற்பரப்பு மாதிரிகளில் மட்டுமே சாத்தியமாகும் மேலும் இந்த நெட்வொர்க்கில் பொருள்கள் மிகவும் யதார்த்தமானவை எடுத்துக்காட்டாக அச்சு வடிவமைப்புகளைப் போலவே டை வடிவமைப்பும் இந்த வகையான விஷயங்களை இந்த மேற்பரப்பு மாதிரிகளால் எளிதாக உருவாக்க முடியும் கப்பல் ஹல் விமானம் உருகிகள் மற்றும் கார் உடல்கள் போன்ற சிக்கலான கட்டற்ற மேற்பரப்புகள் கூட இந்த மேற்பரப்பு மாதிரிகளை நாம் பயன்படுத்தலாம் கடினத்தன்மை நிறம் பிரதிபலிப்பு பற்றி எதையும் நாம் அதை மேற்பரப்பு மாதிரிகளில் எளிதாக ஒதுக்க முடியும் கம்பி மாதிரிகள் பற்றிய இந்த கருத்து 1900 ஆம் ஆண்டில் வந்தது மக்கள் வரையறுக்கப்பட்ட தனிப்பயனாக்கத்தைப் பார்க்கவும் மேற்பரப்புகளைக் குறிக்கும் மேற்பரப்புகளை இணைக்கவும் புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது வயர்ஃப்ரேம்கள் போன்ற இந்த புள்ளிகளுடன் சென்ற நபர்களை மீண்டும் கைப்பற்ற 1930 கள் 40 களில் மக்கள் மேற்பரப்பு மாதிரிகள் என்று பெயரிடப்பட்ட ஒன்றைப் பார்க்கத் தொடங்கினர் ஏனென்றால் அவர்கள் இழுவை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் பொருள்களைத் தூக்குகிறார்கள் உதாரணமாக இங்கே நாம் ஒரு விமானத்தைக் காட்டுகிறோம் மேற்பரப்பு என்னவாக இருக்க வேண்டும் எப்போதும் அகமாக இருப்பதால் பழைய நாட்களின் விமானம் எப்போதும் உள் அமைப்பைக் கொண்டிருக்கும் அதில் நீங்கள் அதை மேற்பரப்புகளுடன் மூடுவீர்கள் இப்போது அந்த விமானத்தை அந்த மேற்பரப்பில் எவ்வாறு இயக்க வேண்டும் என்று கருதப்படுகிறதோ அந்த பொருளின் மீது குறைந்த இழுவை மற்றும் அதிக தூக்கு இருக்கும் முந்தைய நாள் கட்டுமானம் வழக்கமான கலப்பு பொருட்களைப் பயன்படுத்துவதில் இல்லை எனவே அவர்கள் பொருளை நேர்த்தியாக சிதைக்க வேண்டும் மற்றும் உள் எலும்புக்கூடு கட்டமைப்பால் ஆதரிக்கப்பட வேண்டும் எனவே இந்த வகையான செயல்முறையை சிதைப்பது மாற்றியமைப்பது மேற்பரப்பு தகவல் தேவைப்படுகிறது மற்றும் முழு மேற்பரப்பு மாடலிங் கருத்து 1940 களில் வந்தது மேலும் அளவுரு மாறுபாடுகளைப் பயன்படுத்தி அவை மேலும் வளர்ந்த விதம் குறிப்பாக கூன்ஸ் மேற்பரப்புகளின் வழி மூலம் பின்னர் வகுப்புகளைப் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் பெசியர் மேற்பரப்புகள் ஸ்ப்லைன் மேற்பரப்புகள் போன்ற வேறுபட்ட மேற்பரப்புகள் உள்ளன மற்றும் சில அர்த்தங்களில் மேற்பரப்புகளின் குறுக்குவெட்டின் அடிப்படையில் தெளிவற்ற தன்மை இந்த கூன் மேற்பரப்புகளால் அகற்றப்படும் எனவே வளைவுகளைப் பற்றிய அளவுரு தகவல் எங்கே பயன்படுத்துவோம் அதாவது ஒரு வளைவு இருக்கலாம் மற்றொரு வளைவு உள்ளது மற்றொரு வளைவு உள்ளது மற்றொரு வளைவு உள்ளது மேற்பரப்பு போன்ற ஒன்றைக் குறிக்க இந்த வளைவுகளில் எவ்வாறு சேரலாம் இந்த முழு மேற்பரப்பு மாடலிங் அளவுரு மாறுபாட்டில் செயல்படும் ஒரு வழி உள்ளது குறிப்பாக இந்த வகையான மேற்பரப்பு மாடலிங் தோட்டாக்கள் போன்ற குண்டுகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது அதை நீங்கள் அந்த ஷெல் வெளிப்புற குண்டுகள் அல்லது குவிமாடங்களில் பார்க்க விரும்புகிறீர்கள் கார் பாடி பேனல்கள் விமானம் உருகிகள் ஒருவேளை விசிறி கத்திகள் முறுக்கப்பட்ட விசிறி கத்திகள் மற்றும் ஒருவேளை காற்று விசையாழி கத்திகள் இந்த வகையான விஷயங்கள் தோன்றின சிக்கலான மேற்பரப்புகள் அந்த வகையான விஷயங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது மேற்பரப்பு மாடலிங் கருத்து தேவை மேலும் அவை கப்பல் கட்டுமானத்தின் அடிப்படையில் பரவலாக உள்ளன மற்றொன்று ஷூ தொழில்களும் மிகவும் பிரபலமாக உள்ளன நீங்கள் இயந்திரத் தொழில்களைப் பார்க்கிறீர்கள் என்றால் மோசடி மற்றும் வார்ப்பு செயல்பாடுகள் பொதுவாக இந்த மேற்பரப்பு மாடலிங் கொள்கைகளை உள்ளடக்குகின்றன சிஏடி கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் மற்றும் கம்ப்யூட்டர் எய்ட் டிசைனிங் என்ற வார்த்தையின் பெயரை நாங்கள் பிரபலமாகப் பயன்படுத்துகிறோம் இந்த வகையான கருத்துகளுக்கு மேற்பரப்பு கட்டுமானம் தேவைப்படுகிறது அதைக் கட்டமைக்க கணினி தொகுப்புகள் உள்ளன இந்த மென்பொருள் அந்த மென்பொருளின் பின்னணி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் எனவே முதலில் நாம் ஸ்ப்லைன்ஸ் என்று அழைக்கும் வளைவுகளின் கட்டுமானத்துடன் தொடங்குகிறது அதில் இருந்து 3D மேற்பரப்புகள் பின்னர் துடைக்கப்படுகின்றன அல்லது மெஷ் செய்யப்படுகின்றன ஏதோ நான் ஒரு பானை செய்ய விரும்பினால் எனக்குத் தேவையான அத்தியாவசிய தகவல்கள் ஒரு வளைவு போன்றது மற்றும் நான் இருக்கலாம் அச்சு போன்ற ஒன்று தேவைப்படுகிறது இந்த முழு ஸ்ப்லைனையும் நான் இதைச் சுற்றி வந்தால் நான் ஒரு கோப்பை கட்டும் நிலையில் இருப்பேன் இது ஒரு மேற்பரப்பு அதை நாம் கட்டமைக்க விரும்புகிறோம் 0 தடிமன் எனவே இந்த வகையான ஸ்ப்லைன்களைப் பயன்படுத்தி ஒருவர் அதைக் கட்டமைக்கும் நிலையில் இருப்பார் எனவே ஒரு கணினி நிரல் இருக்கும் அங்கு புள்ளிகளின் அடிப்படையில் வரையறுப்போம் எனவே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் மென்பொருளானது நீங்கள் திரையைத் தொடும்போது அல்லது புள்ளியைக் கிளிக் செய்யும்போது உங்கள் முன் இறுதியில் அந்த தகவலை எடுத்து அந்த நிரலாக்கத்தின் பின் முனைக்கு அனுப்பவும் விளிம்புகள் செங்குத்துகள் அதை இணைக்கிறது ஒரு ஸ்ப்லைன் போன்ற ஒன்றை பொருத்துகிறது நீங்கள் எந்த அச்சில் சுழற்ற விரும்புகிறீர்கள் என்பது பற்றிய தகவலை இது கேட்கிறது அந்த புள்ளிகளைக் கேட்கிறது நீங்கள் அதைத் தேர்ந்தெடுங்கள் பின்னர் அது இந்த பொருட்களைச் சுழற்றி உருவாக்குகிறது எனவே அடுத்த வகுப்புகளில் நாம் என்ன கற்றுக் கொள்ளப் போகிறோம் என்பதைப் பின்னணியில் மற்றும் முன் இறுதியில் நிறைய தகவல்கள் இருக்கும் மற்ற முறை மேற்பரப்பு துருவங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு புள்ளிகளைக் கையாளுவதன் மூலம் நேரடியாக மேற்பரப்பை நிர்மாணிப்பதாகும் குறிப்பாக மேற்பரப்புகள் பிளானர் மேற்பரப்புகளாக வகைப்படுத்தப்படுகின்றன மற்றொன்று உருளை அல்லது கூம்பு மேற்பரப்புகள் மற்றும் நாம் அழைக்கும் சிற்ப மேற்பரப்புகள் இது ஒரு பிளானர் மேற்பரப்பு என்றால் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதன் பின் இறுதியில் பி 0 பி 1 பி 2 ஆகிய மூன்று புள்ளிகளைக் கடந்து செல்லும் விமானம் மேற்பரப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கணினியில் மேற்பரப்பை உருவாக்கும்போது ஒருவேளை நாம் பி 1 பி 2 பி 3 புள்ளிகளைக் கொடுக்க வேண்டியிருக்கும் x y z ஆயத்தொலைவுகள் நாம் ஸ்டைலஸைத் திரையில் தொடுவதைப் பயன்படுத்தி தட்டச்சு செய்கிறோம் அல்லது அந்த மேற்பரப்பில் ஒரு மவுஸ் கிளிக் மூலம் x y z தகவல்களைக் கொடுப்போம் அந்த x y z தகவல் கிடைத்தவுடன் இது பின்னணியில் u v இன் அளவுரு மாறுபாட்டை உருவாக்கும் அந்த மேற்பரப்பில் உள்ள எந்த புள்ளியும் முதல் புள்ளி P 0 இரண்டாவது புள்ளி P 1 மற்றும் மூன்றாம் புள்ளி P 2 ஆகியவற்றின் தகவல்களைப் பயன்படுத்தி இடைக்கணிக்கப்படலாம் ஏனெனில் இந்த செங்குத்துகளிலிருந்து மேற்பரப்பை உருவாக்க விரும்புகிறோம் எனவே செங்குத்துகள் இல்லாவிட்டால் இந்த மூன்று புள்ளிகளைக் கடந்து செல்லும் ஒரு மேற்பரப்பு அத்தகைய அளவுரு மாறுபாட்டைப் பயன்படுத்தி உருவாக்கப்படலாம் மேலும் இது ஒரு வளைந்த வடிவத்தைக் கொண்டிருக்கக்கூடிய மேற்பரப்பு என்பதால் நாங்கள் விரும்புகிறோம் எனவே சாதாரண திசையன்களும் முக்கியம் இது ஒரு பிளானர் வகையான மேற்பரப்புகளாக இருக்கலாம் இது சற்று வளைந்த வகையான மேற்பரப்புகளாக இருக்கலாம் அல்லது அந்த மேற்பரப்பின் நோக்குநிலையும் நமக்குத் தேவைப்படலாம் ஆகவே மேற்பரப்பின் இயல்பானது நமக்குத் தேவைப்படுகிறது ஆனால் எங்களுக்கு மூன்று புள்ளிகள் பற்றிய தகவல்கள் மட்டுமே உள்ளன மேற்பரப்பு பற்றிய முழுமையான தகவல்கள் எங்களுக்குத் தெரியாது அல்லது கட்டமைக்க ஆர்வமாக உள்ளன எனவே அந்த வழக்கில் P 1 P 0 அடிப்படையில் மீண்டும் சாதாரண திசையனைப் பயன்படுத்துகிறோம் P 2 P 0 புள்ளிகளுடன் குறுக்கு தயாரிப்பு எடுக்கும் இதேபோல் P 1 P 0 P 2 P 0 குறுக்கு தயாரிப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அதைப் பயன்படுத்துவதன் மூலம் மேற்பரப்புக்கு இயல்பானதாக இருப்பதைக் கட்டமைக்கும் நிலையில் இருப்போம் அந்த வண்ண வரைபடத்தின் அடிப்படையில் நாம் சரியாகச் செய்வோம் மேலும் அடுத்த வகுப்புகளில் மேற்பரப்பு மாதிரிகள் மற்றும் வெவ்வேறு வகையான ஸ்ப்லைன் மேற்பரப்புகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம்